அனைவருக்கும் வணக்கம் பேரழிவு மீட்பு குறித்த விரிவுரைத் தொடருக்கு வருக இந்த சொற்பொழிவில் இந்தியாவின் மும்பையில் சில வழக்கு ஆய்வுகளை மையமாகக் கொண்டு பேரழிவு இடர் நிர்வாகத்தில் சமூக பங்களிப்பு குறித்து கவனம் செலுத்துவேன் நான் கியோட்டோ பல்கலைக்கழகத்தின் பேரிடர் தடுப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த சுபஜோதி சமதார் பேரழிவு மீட்பு மற்றும் புனரமைப்பு மற்றும் மறுவாழ்வு ஆகியவற்றில் பேரழிவு இடர் நிர்வாகத்தில் சமூக பங்கேற்பு ஒரு முக்கிய வார்த்தை நாம் சமூகத்தை ஈடுபடுத்த வேண்டும் மீட்பு குறைத்தல் மற்றும் ஆயத்தத்திலிருந்து தொடங்கி பேரழிவு தொடர்பான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஒப்புக் கொள்ளப்பட்டுள்ளன மேலும் பல மேற்கோள்கள் கொடுக்கப்படுவதை நீங்கள் காணலாம் இப்போது இது பழுதுகண்டு சரிசெய்தல் போன்றது உங்கள் உத்திகள் மற்றும் திட்டங்களைச் செயல்படுத்த உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் இருந்தால் நீங்கள் அவ்வாறு செய்யத் தவறினால் நீங்கள் சமூக பங்கேற்புகளை இணைத்துக்கொள்கிறீர்கள் எனவே சமூகத்தின் ஈடுபாடும் பங்கேற்பு அணுகுமுறையும் அதாவது இது ஒரு வகையான பழுதுகண்டு சரிசெய்தல் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இது ப்ரோக்கோலி போன்றது எல்லோரும் உங்களை சாப்பிடச் சொல்வார்கள் இது பேரழிவு இடர் நிர்வாகத்தில் திட்டமிடுவதில் ஒரு ப்ரோக்கோலி யாரும் உண்ண வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் பேரழிவு இடர் நிர்வாகத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த ஒரு கருவியாக சமூக பங்களிப்பை வைத்திருக்க அனைவரும் பரிந்துரை செய்வார்கள் இப்போது ஏன் ஆபத்து என்பது அகநிலை என்பதை நாங்கள் அறிவோம் வெவ்வேறு பங்குதாரர்கள் வெவ்வேறு கருத்துக்களைக் கொண்டுள்ளனர் எனவே நிர்வாக செயல்பாட்டில் வெவ்வேறு உணர்வுகள் வெவ்வேறு யோசனைகள் தேவைகள் மற்றும் கவலைகளை இணைத்துக்கொள்வதற்கு சமூகத்தை ஈடுபடுத்துவது முக்கியம் இல்லையெனில் மக்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறார்கள் முடிவெடுக்கும் செயல்பாட்டில் இவை இணைக்கப்படவில்லை அவர்கள் பங்குதாரரைக் கொண்டிருப்பதால் அவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை எங்களுக்குச் சொல்ல உரிமை உண்டு என்று அவர்கள் உணர்கிறார்கள் அவர்களுக்கு என்ன கவலைகள் உள்ளன ஏனென்றால் ஆபத்து எங்களுக்குத் தெரியும் மேலும் அது எப்போது எப்படி செய்யப்படும் யார் அதைச் செய்வார்கள் இந்த கொள்கை விருப்பங்களும் கருதப்படுகின்றன எனவே ஒன்று ஆபத்து மற்றும் சிக்கலைக் கண்டறிதல் மற்றொன்று கொள்கை விருப்பங்கள் அதற்கு எங்களுக்கு சமூக பங்கேற்பு தேவை பல சந்தர்ப்பங்களில் நாம் உள்ளூர் அரசாங்கத்தை வெறுமனே நம்ப முடியாது உள்ளூர் மக்களின் திறனை மேம்படுத்தவும் வேண்டும் இது பேரழிவுக்குப் பிறகு அவர்கள் தப்பிப்பிழைப்பதை உறுதி செய்வதோடு உள்ளூர் அரசாங்கமோ அல்லது வெளி நிறுவனங்களோ அவர்களை அணுகும் வரை நிலைமையை நிர்வகிக்கவும் உதவும் ஒரு சமூகத்தின் நிலைத்தன்மை சிக்கல்களுக்காக மக்களின் சொந்த திறனை மேம்படுத்த வேண்டும் பேரழிவு இடர் நிர்வாகத்தில் தன்னம்பிக்கை மற்றும் உள்ளூர் அறிவைப் பயன்படுத்துவது முக்கிய அங்கமாக இருக்கும் வகையில் அவற்றின் திறனை நாம் மேம்படுத்த வேண்டும் மேம்படுத்த வேண்டும் எனவே பேரழிவு இடர் நிர்வாகத்தில் சமூக பங்களிப்பை ஊக்குவிக்க வேண்டும் ஆனால் உண்மையில் ஒரு பெரிய இடைவெளி உள்ளது எனவே சமூகத்தை பேரழிவு இடர் நிர்வாகத்தில் நாம் ஈடுபடுத்த வேண்டும் ஆனால் உண்மையில் இது நடப்பதில்லை கொள்கை மற்றும் நடைமுறை கோட்பாடு மற்றும் செயல்படுத்தல் ஆகியவற்றுக்கு இடையே ஒரு பெரிய இடைவெளி ஏன் ஏன் அதிக நேரம் ஆற்றல் மற்றும் பணத்தை செலவழித்தபின் உள்ளூர் சமூகங்களை முடிவெடுக்கும் செயல்பாட்டில் இணைக்கத் தவறிவிட்டோம் புனர்வாழ்வு அல்லது ஆயத்தமாக பங்கேற்பு பேரழிவு இடர் மேலாண்மை திட்டங்கள் ஏன் தோல்வியடைந்தன இதிலிருந்து பங்கேற்பின் முக்கியத்துவம் புரிந்து கொள்ளப்படுகிறது பங்கேற்புகளுக்கு தனித்துவமான அல்லது ஒரு உலகளாவிய வரையறை இல்லாததால் அவை வெவ்வேறு நடத்தைகளில் நடைமுறையில் உள்ளன எனவே சமூகத்தை முடிவெடுக்கும் செயல்பாட்டில் திட்டமிடல் செயல்பாட்டில் ஈடுபடுத்த இந்த புரிதல் சர்ச்சைக்குரியதாகவே உள்ளது தினசரி பல்வேறு கண்ணோட்டத்தில் பங்கேற்புகளை பல்வேறு மக்கள் எவ்வாறு புரிந்துகொண்டார்கள் என்பது குறித்து எங்களுக்கு நிறைய புரிதல் உள்ளது ஷெர்ரி ஆர்ன்ஸ்டீன் உருவாக்கிய கிளாசிக்கல் மாதிரியில் இதுவும் ஒன்றாகும் பங்கேற்பு வகைகளைப் பற்றி பேசுகையில் முதலாவது பொது பங்கேற்பின் ஏணி நீங்கள் இடது புறத்தைப் பார்த்தால் அவை கையாளுதல்களிலிருந்து தொடங்கி தகவல் ஆலோசனைகள் கூட்டாண்மை மற்றும் குடிமக்களின் கட்டுப்பாட்டிற்குச் செல்வதைக் காணலாம் பேரழிவு இடர் மேலாண்மை சூழலில் இந்த மாதிரியை மாற்றுவோம் நாங்கள் கையாளுதல் அல்லது தகவல்களை மட்டுமே பற்றி பேசும்போது சமூகம் ஒரு செயலற்ற தகவலைப் பெறுபவர் என்ற முடிவுக்கு இட்டுச் செல்கிறது நாங்கள் மக்களுக்கு தகவல்களை மட்டுமே வழங்குகிறோம் எடுத்துக்காட்டாக அகழ்வு இப்படி மேற்கொள்ள மீண்டும் அடுக்கு மட்டத்தை எவ்வாறு உயர்த்த வேண்டும் போன்ற தகவல்களை நாங்கள் தருகிறோம் அவர்கள் தகவல்களைப் பெறுகிறார்கள் அவர்கள் எங்கள் வழிமுறைகளைப் பின்பற்றுகிறார்கள் இதுவே நாங்கள் பின்பற்றும் ஒரு எளிய மாதிரி மற்றொன்று ஒரு வகையான டோக்கனிசம் அல்லது ஆலோசனைகள் மாதிரி பேரழிவு இடர் முகாமைத்துவத்தைப் பொறுத்தவரையில் எங்கள் கவனம் மக்கள் சார்ந்தவை அல்ல என்று சிலர் கூறுகின்றனர் ஆனால் ஆபத்தை புரிந்துகொள்வதில் நாம் உண்மையில் அவர்களை ஈடுபடுத்துகிறோம் ஏனென்றால் ஆபத்து குறித்து மக்களுக்கு வேறுபட்ட புரிதல் இருப்பதை நாங்கள் அறிவோம் எனவே அவர்கள் வெறுமனே பங்கேற்கும்படி கேட்க வேண்டும் மேலும் அவர்கள் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்று அவர்கள் நினைக்கும் ஆபத்து என்ன என்பதை நிபுணருடன் கேட்டறிய வேண்டும் எனவே இதில் இடர் மதிப்பீட்டிற்கு நாங்கள் அவர்களை ஈடுபடுத்துகிறோம் உயர் மட்ட மதிப்பு ஆலோசனைகளில் ஆபத்தை மதிப்பிடுவதில் நாங்கள் அவர்களை ஈடுபடுத்துவது மட்டுமல்லாமல் நகர்ப்புற திட்டமிடலில் உள்ள பெரும்பாலான நிகழ்வுகளைப் போன்ற ஒரு திட்டத்தை நாங்கள் தயார் செய்கிறோம் பின்னர் இந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் இறுதி பயனர்கள் மற்றும் பங்குதாரர்களை நாங்கள் அழைக்கிறோம் அவர்களுக்கு நாங்கள் உருவாக்கியதை எடுத்துக் காட்டுகிறோம் மற்றும் அவர்களின் கருத்தை கேட்கிறோம் இந்தத் திட்டத்தை இறுதி பயனர் தயாரிக்கவில்லை வல்லுநர்கள் அதிகாரிகள் செயல்படுத்தும் ஏஜென்சிகளுடன் நாங்கள் இறுதித் திட்டத்தை தயாரிக்கும் மேலும் இந்த பொதுவான மக்களிடம் அவர்கள் கண்டுபிடிக்கும் இடைவெளிகள் மற்றும் இந்த முடிவெடுக்கும் செயல்பாட்டில் இணைக்கப்பட வேண்டிய கூறுகள் குறித்து அவர்களின் உள்ளீடுகள் கேட்கப்படுகின்றன இது ஒரு வகையான ஆலோசனை திட்டம் பங்கேற்புகளில் சில வேறுபட்ட நபர்கள் நம்மிடம் இருப்பதை விட நமக்குத் தேவையானது அதிகம் என்று கூறுகிறார்கள் எங்களுக்கு கூட்டு அறிவு மற்றும் செயல் திட்ட மேம்பாடு தேவை அந்த செயல்பாட்டில் சமூகம் மற்றும் உள்ளூர் தலைவர்கள் வல்லுநர்கள் அல்லது வெளி நிறுவனங்களுடன் சேர்ந்து அமர்ந்து தகவல்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சமூகம் தங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து உள்ளூர் அறிவிலிருந்து மற்றும் அவர்களின் சொந்த நிபுணத்துவ விஞ்ஞான புரிதலில் இருந்து நிபுணர் தங்கள் முயற்சிகளைப் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள் திட்டத்திற்கு உள்ளீடுகளை வழங்குவார்கள் பின்னர் அவர்கள் இருவரும் சேர்ந்து தகவல்களைப் பகிர்வதன் மூலமும் பரிமாறிக்கொள்வதன் மூலமும் முதலில் பிரச்சினை அவர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்து மற்றும் அதை எவ்வாறு தீர்க்க முடியும் மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விருப்பங்கள் கருவிகள் மற்றும் உத்திகள் என்ன என்பதைப் புரிந்துகொள்வார்கள் எனவே பங்கேற்புகளைப் பார்ப்பதற்கான மற்றொரு வழி இது கீழிருந்து மேலே வரை அனைவரும் சமூக பங்கேற்புடன் தொடர்புடையவர்கள் என்று கூறுகின்றனர் திறந்திருக்கும் எந்த திட்டமும் எங்கள் திட்டம் பங்கேற்பு அடிப்படையிலானது என்று கூறலாம் ஆனால் பங்கேற்பாளர் என்பது சில நேரங்களில் தகவல்களை வழங்குவதைக் குறிக்கலாம் அல்லது இது மக்களுடன் ஒரு மதிப்பு ஆலோசனையாக இருக்கலாம் அல்லது அது கூட்டு அறிவு அல்லது திட்ட வளர்ச்சியில் இருக்கலாம் முன்முயற்சிகள் அனைத்தும் பங்கேற்பு அடிப்படையிலானவை என்றால் உருவாக்க எங்களுக்கு கடினமாக இருக்கும் எனவே மக்களுக்கு வெவ்வேறு புரிதல் உள்ளது பங்கேற்புகளுக்கு உலகளாவிய வரையறை இல்லை திட்டமிடல் செயல்பாட்டில் சமூகத்தை இணைப்பது மிகவும் சவாலானது என்பதால் பேரழிவு இடர் மேலாண்மை விஷயத்தில் எங்களிடம் வெவ்வேறு பங்கேற்பு கருவிகள் உள்ளன எங்களிடம் ஆபத்து வரைபடம் உள்ளது எங்களிடம் யோன்மென்காய்கி கணினி முறை அல்லது ஃபோர்ஸ்கொயர் அட்டவணை முறை அல்லது பேரழிவு விளையாட்டுகள் அல்லது சில சூழ்நிலை மேம்பாடு அல்லது ஊடாடும் பட்டறைகள் உள்ளன எனவே இவை அனைத்தும் பங்கேற்பு கருவிகளாகக் கருதப்படுகின்றன அதாவது உள்ளூர் சமூகத்தை பங்கேற்பு செயல்பாட்டில் ஈடுபடுத்துவதற்கான ஒரு கருவி எங்களிடம் பல கருவிகள் உள்ளன ஒவ்வொரு கருவியும் ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றன அவற்றின் கட்டமைப்பைப் பொறுத்தவரை அவற்றின் முறையைப் பொறுத்தவரை அவற்றின் நேரம் வளங்கள் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் அவை ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றன யோன்மென்காய்கி அமைப்பு நடத்தப்படும் விதம் பேரழிவு விளையாட்டை நடத்துவதற்கு நாம் இதைப் பயன்படுத்த முடியாது ஆனால் அவை அனைத்தும் பங்கேற்பு கருவிகள் மேலும் அவை ஒரு பொதுவான குறிக்கோளைக் கொண்டுள்ளன அவை சமூகத்தை பேரழிவு இடர் மேலாண்மை செயல்பாட்டில் ஈடுபடுத்த பயன்படுத்தப்படுகின்றன நான் ஒரு பயிற்சியாளராக இருக்கும்போது எந்தக் கருவியைப் பயன்படுத்துவது சமூகத்தை முடிவெடுக்கும் செயல்பாட்டில் திறம்பட ஈடுபடுத்துவதற்கு எந்தக் கருவியைப் பயன்படுத்துவது என்பது எனக்கு மிகவும் குழப்பமாக இருக்கிறது உண்மையிலேயே எனக்குத் தெரியாது ஒரு பயிற்சியாளராக இருப்பதால் எந்தக் கருவியைப் பயன்படுத்த வேண்டும் எந்த அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதை இறுதி செய்வது கடினமான செயல்முறையாகிறது நான் பொதுவாக இந்த கேள்வியை நிபுணரிடம் கேட்கிறேன் பல்வேறு வகையான பங்கேற்பு பயிற்சிகளைப் பார்க்கும்போது மற்றொரு சிக்கல் உள்ளது அவை பெரிய அளவில் வேறுபடுகின்றன அவை எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன அந்த பயிற்சியின் நோக்கம் என்ன இது ஆபத்து அல்லது மக்கள் உணர்வைப் புரிந்துகொள்வதில் கவனம் செலுத்துகிறதா அல்லது ஆபத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதில் கவனம் செலுத்துகிறதா சில ஆய்வுகள் பேரழிவு இடர் மேலாண்மை பங்கேற்பு கருவிகள் ஆபத்து விழிப்புணர்வைப் புரிந்துகொள்வதில் கவனம் செலுத்துகின்றன என்பதைக் காட்டுகின்றன ஆனால் ஆபத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதில் அவர்களுக்கு குறைந்த கவனம் இருக்கிறது எனவே என்ன செய்வது என்று மக்களுக்குத் தெரியாவிட்டால் அது அவர்களின் நோக்கத்தில் தோல்வியடைகிறது அது அவர்களை விரக்தியடையச் செய்கிறது ஆபத்து தெரியாமல் இருப்பது எளிதானது அல்ல எனவே அவர்கள் பங்கேற்க விரும்பவில்லை மற்றொன்று நாம் பங்கேற்பு பயிற்சிகளை நடத்தும்போது அது ஒரு வகையான கலை மற்றும் ஒரு வகையான திறமை இது செயல்பாட்டின் போது நீங்கள் எந்த மொழியைப் பயன்படுத்துகிறீர்கள் என்பதையும் பொறுத்தது நீங்கள் உள்ளூர் அறிவு உள்ளூர் மொழியைப் பயன்படுத்துகிறீர்களா அல்லது ஏதேனும் வெளிநாட்டு மொழியைப் பயன்படுத்துகிறீர்களா செயல்பாட்டை வழிநடத்தும் நபரின் அனுபவம் என்ன அவர் தனது அனுபவத்துடன் எந்த அளவிற்கு அறிவு மற்றும் திறமை வாய்ந்தவர் என்பது மிகவும் முக்கியமானது நிறைய அனுபவங்களைப் பெற்ற ஒருவர் ஒரு புதியவரை விட மிகச் சிறப்பாக வழங்க முடியும் இது ஒரு நடைமுறை மற்றும் தொழில்முறை புரிதல் சமூகத்திற்குள் அல்லது சமூகத்திற்கு வெளியே இருந்தாலும் பங்கேற்பு செயல்பாடு நடத்தப்படும் இடம் எவ்வளவு நேரம் எடுக்கும் நேர மாறுபாடும் மிக முக்கியமானது இந்தச் செயலுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் எந்தவொரு முடிவெடுக்கும் செயலிலும் சமூகத்தை திறம்பட ஈடுபடுத்த விரும்பும்போது நேர மாறிகள் கருதப்பட வேண்டும் செயல்பாட்டின் கட்டுப்பாடு அல்லது வசதி செயல்முறை பற்றிய கேள்வியும் உள்ளது பல விரிவாக்கங்களில் செயல்பாட்டை வழிநடத்தும் நபர் யார் பங்கேற்பார் எப்போது பங்கேற்பார் என்ன விவாதிக்கப்பட வேண்டும் மற்றும் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கையையும் கட்டுப்படுத்துகிறார் என்று சிலர் வாதிடுகின்றனர் எனவே இந்த வகையான பங்கேற்பு கேள்விகளைக் கொண்டு எல்லாவற்றையும் நடவடிக்கைக்கு வழிநடத்தும் நபரால் தீர்மானிக்கப்படுகிறது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த அவருக்கு அதிகாரம் உள்ளது அவர் சக்தியைப் பயன்படுத்தி தனக்கு சார்பாக ஒருவரை பரிந்துரைக்க முடியும் செய்வதற்கு பதிலாக ஒரு பிரம்மாண்டமான தூணாக இருப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒரு பெரிய மீன் அனைவரையும் சாப்பிடுவது போன்ற உணர்வை அது நிறுத்தும் எனவே இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் பேரழிவு இடர் நிர்வாகத்தில் சமூகங்கள் பங்கேற்பது குறித்து நாம் பரிசீலிக்கும்போது கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் சமூக பங்கேற்புகளின் நன்மை மற்றும் செயல்பாடுகள் போன்ற கேள்விகள் சில விளைவுகளாகும் ஒரு சமூகம் சம்பந்தப்பட்டிருந்தால் அது உண்மையில் மக்களின் விழிப்புணர்வை அதிகரிக்கும் என்பது போன்ற பங்கேற்பு திட்டங்களிலிருந்து வரும் விளைவுகளை நாங்கள் அடிக்கடி கருதுகிறோம் இது சிறந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவுகளை வழங்கும் இது பங்குதாரர்களிடையே மோதலையும் தீர்க்க முடியும் இது ஆயத்தத்தை மேம்படுத்த முடியும் மேலும் அது மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும் அவர்கள் பங்கேற்க அதிக விருப்பம் கொண்டுள்ளனர் மேலும் அவர்கள் அதிக தன்னம்பிக்கை உடையவர்கள் மேலும் வெளிப்புற உதவியின்றி அவர்கள் தங்களால் செய்ய முடியும் இவை நன்றாக உள்ளன ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இந்த முடிவுகள் அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் ஆகிய இரு நிறுவனங்களின் இந்த கூற்றுக்கள் இந்த கூற்றுக்கள் உண்மை என்பதை நியாயப்படுத்த போதுமான அனுபவ ஆதாரங்கள் இல்லை மேலும் சமூகத்தை இதில் ஈடுபடுத்துவதன் மூலமும் முடிவெடுக்கும் செயல்முறை நாம் உண்மையில் ஏதாவது சாதிக்க முடியும் இந்த உரிமைகோரல்கள் இன்னும் அறியப்படவில்லை ஆயினும்கூட எங்கள் திட்டம் சிறந்தது என்று நாங்கள் கூறுகிறோம் எங்கள் செயல்பாடு சிறந்தது எனவே இதை எவ்வாறு உருவாக்குவது அல்லது இந்த வகையான முடிவுகளை எவ்வாறு வழங்குவது என்று எங்களுக்குத் தெரியாவிட்டால் ஒரு திட்டத்தை மற்றொரு இடத்திற்கு அளவிடுவது மிகவும் கடினம் ரூர்க்கியில் பொருத்தமான திட்டம் டெல்லியில் பொருந்தாது டெஹ்ராடூனில் பொருத்தமானதாக இருக்காது எனவே அவர்களுடன் என்ன செய்வது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றொரு சிக்கல் என்னவென்றால் பங்கேற்புகளின் பெயரிடல் அல்லது பங்கேற்பு அடிப்படையிலான பேரழிவு இடர் மேலாண்மை எதுவும் இல்லை சமூக அடிப்படையிலான பேரிடர் இடர் மேலாண்மை சிபிடிஎம் ஒருங்கிணைந்த சமூக அடிப்படையிலான பேரழிவு இடர் மேலாண்மை பங்கேற்பு பேரழிவு இடர் மேலாண்மை உள்ளூர் அளவிலான பேரழிவு இடர் மேலாண்மை பல பங்குதாரர்களின் பங்கேற்புகள் கூட்டு பேரழிவு இடர் மேலாண்மை போன்றவற்றுக்கு எங்களிடம் பல பெயர்கள் உள்ளன அவர்கள் அனைவரும் பங்கேற்பாளர்களாகக் கருதப்படுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பல்வேறு பெயர்கள் உள்ளன ஒரு பயிற்சியாளரைப் பொறுத்தவரை அவர்களின் சமூகத்தின் சட்டங்கள் மிகவும் குழப்பமானவை மேலும் அவை எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதைப் புரிந்துகொள்வதும் கடினம் அவர்களுக்கு ஏன் வெவ்வேறு பெயர்கள் கொடுக்கப்படுகின்றன இது உண்மையில் நிலைமையை சிக்கலாக்குகிறது இதன் விளைவாக பல்வேறு பிராந்தியங்கள் நாடுகள் வெற்றிகரமான அல்லது பயனுள்ள உலகளாவிய பங்கேற்பு திட்டங்கள் அதன் வெவ்வேறு பெயரிடலின் காரணமாக சித்தாந்தத்தை வேறு இடத்திற்கு மாற்ற முடியவில்லை இது மிகவும் உள்ளூர்மயமாக்கப்பட்டதாகவும் தளம் சார்ந்ததாகவும் அதை மொழிபெயர்க்க முடியாது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே கோட்பாடு மற்றும் நடைமுறைக்கு இடையே ஒரு பெரிய இடைவெளி உள்ளது இந்த சிக்கலை தீர்க்க என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் மதிப்பீடு செய்ய வேண்டிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் இந்த சிக்கலை தீர்க்க முடியும் என்று சிலர் கூறுகிறார்கள் மேலும் இந்த செயல்பாட்டிற்கு என்ன வேலை என்பதைக் கண்டுபிடிப்பது அவசியம் அந்த மதிப்பீட்டிற்கு நமக்கு சில கட்டமைப்பு தேவை எனவே பங்கேற்பு பேரழிவு இடர் மேலாண்மை ஒரு கட்டமைப்பைக் கொண்டிருக்க வேண்டும் அது ஒரு அளவுகோலாக அமைக்கப்படலாம் இந்த அளவுகோல் மூலம் ஒருவர் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுவதாகக் கூறலாம் அல்லது முடிவெடுக்கும் செயல்பாட்டில் சமூகத்தை ஈடுபடுத்துவதன் மூலம் இந்த திட்டம் சரியாக செயல்படவில்லை என்றும் முடிவு செய்யலாம் எனவே ஒரே மாதிரியான கோட்பாடுகள் நிறைய உள்ளன ஆனால் அந்தக் கோட்பாடுகளை நாம் குவிக்க முடிந்தால் அவற்றைச் சுருக்கமாகக் கூறினால் இதற்கான ஒரு வகையான தொகுப்பின் படத்தைப் பெறலாம் நாங்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால் பெரும்பாலான வாதங்கள் இரண்டு முக்கிய கூறுகளை அடிப்படையாகக் கொண்டவை கூறுகளில் ஒன்று செயல்முறை அடிப்படை அளவுகோல்கள் இதன் பொருள் ஒரு பங்கேற்பு பின்பற்ற வேண்டிய ஒரு செயல்முறை உள்ளது மற்றும் பங்கேற்புகளிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு விளைவு உள்ளது எனவே செயல்முறை என்ன எடுத்துக்காட்டாக நான் எங்கு செல்ல விரும்புகிறேனோ அதற்கான எதிர்பார்ப்பை அடைய இது ஒரு பாதை அதற்காக நான் சில செயல்பாடுகளை சில வழிமுறைகளை அல்லது சில நடவடிக்கைகளைப் பின்பற்ற வேண்டும் சமூகத்தின் ஆரம்ப மற்றும் தொடர்ச்சியான ஈடுபாடு சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களின் பிரதிநிதித்துவம் போன்ற பங்கேற்புகளின் வழிமுறைகளின் தரம் மற்றும் குணாதிசயங்களை யார் சேர்ப்பது யார் சேருவார்கள் எப்போது எந்த அளவிற்கு அந்த நபர் சேரப்போகிறார் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வகையான பொறிமுறையாகும் திறன் மேம்பாடு உள்ளூர் அறிவை இணைத்தல் நல்ல வசதி வள கிடைக்கும் தன்மை இவை அனைத்தும் பங்கேற்பு அளவுருக்களாக கருதப்பட வேண்டும் இரண்டாவது கூறு விளைவு அடிப்படையிலான அளவுகோல்கள் இது பங்கேற்பாளர்களிடமிருந்து நாம் எதை அடைய முடியும் அவசியமில்லாத விளைவுகள் என்ன என்பதை அடிப்படையாகக் கொண்டது எனவே பங்கேற்புக்கான ஒரு குறிப்பிட்ட சிறந்த செயல்முறையை நாங்கள் பின்பற்றினால் அது ஒரு நல்ல முடிவையோ அல்லது பயனுள்ள விளைவையோ வழங்க வேண்டிய அவசியமில்லை எனவே விளைவு அடிப்படையிலான அளவுகோலில் நாம் விரும்பிய முடிவுகளை எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சமூகங்கள் கோருவதற்கான வழிமுறையைப் புரிந்துகொள்வது சிரமங்களின் தாமதத்தைக் குறைத்தல் முடிவெடுப்பது உரிமையை மேம்படுத்துதல் ஒருமித்த கருத்தை உருவாக்குதல் மற்றும் பரஸ்பர நம்பிக்கை மரியாதை உரிமை வெளிப்படைத்தன்மை பொறுப்புக்கூறல் மோதல் மற்றும் ஒருமித்த கருத்தை உருவாக்குதல் அவை செலவு குறைந்த காலக்கெடுவில் செய்யப்பட வேண்டும் எனவே அதன் அடிப்படையில் நாம் இந்த கட்டமைப்பை உருவாக்க முடியும் இடது புறத்தில் நாங்கள் பொது பங்கேற்பு செயல்முறையை வைத்திருக்கிறோம் வலது புறத்தில் பொதுமக்கள் பங்கேற்பின் விளைவுகளைக் கொண்டுள்ளோம் பொது பங்கேற்பு செயல்முறைக்கு சமூகத்தின் ஆரம்பகால ஈடுபாட்டையும் அதன் பிரதிநிதித்துவங்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே சமூகத்தின் ஆரம்ப ஈடுபாடு என்பது பங்கேற்புகளின் தொடக்கத்திலிருந்தே சமூகம் ஈடுபட வேண்டும் என்பதாகும் இது திடீரென்று அவர்களை அழைத்து கட்டுமான சூழ்நிலைகளில் அவர்களை மீண்டும் சிறந்த சூழ்நிலைகளில் ஈடுபடுத்த முடியாது ஆனால் நாம் முதலில் இருக்கும் பிரச்சினை என்ன கவலைகள் அங்கு நிலவும் பிரச்சினைகள் மற்றும் பங்குதாரர்களின் பிரதிநிதித்துவம் ஆகியவற்றை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சமூகம் ஒரு கருப்பு பெட்டி அல்ல வர்க்கத்தின் அடிப்படையில் பாலினத்தின் அடிப்படையில் சாதி அந்தஸ்து போன்றவற்றின் அடிப்படையில் தங்களுக்குள் நிறைய வேறுபாடுகள் உள்ளன எனவே அனைத்து பிரிவுகளின் பிரதிநிதிகளும் இந்த செயல்பாட்டில் பங்கேற்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த முயற்சிக்க வேண்டும் மூன்றாவது அளவுகோல் செயல்முறை அடிப்படையானது ஆரம்பத்தில் தெளிவான மற்றும் ஒப்புக்கொள்ளப்பட்ட குறிக்கோள் ஆகும் சமூகத்துடன் நாங்கள் விவாதித்த பல நிகழ்வுகளில் ஒருபோதும் ஒப்புக் கொள்ளப்பட்ட குறிக்கோள்கள் அல்லது தெளிவான குறிக்கோள்கள் இல்லை இது திருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது எனவே முதலில் தெளிவான குறிக்கோள்களை உருவாக்குவது நல்லது இவை எங்கள் குறிக்கோள்களில் சில நாங்கள் அடைய விரும்புகிறோம் எனவே இந்த திட்டத்திலிருந்து சமூகத்திற்கு அவர்கள் என்ன எதிர்பார்க்கலாம் என்பதையும் ஆரம்பத்தில் நாம் எவ்வாறு ஒருமித்த கருத்தை எட்ட முடியும் என்பதையும் இது வழங்கும் இதுதான் விளைவு அதனுடன் நாம் முன்னேறலாம் சமூகத்தின் தொடர்ச்சியான ஈடுபாடும் இன்னொன்று ஆரம்பத்தில் பங்கேற்க அவர்கள் அழைக்கப்பட்டதும் பின்னர் மறக்கப்பட்டதும் அல்ல அவர்களை மறக்க முடியாது மேலும் திட்டமிடல் செயல்பாட்டின் ஒவ்வொரு துறையிலும் அவர்களை ஈடுபடுத்துவதன் மூலம் அவர்களுடன் தொடர்ந்து ஆலோசனைகளைத் தொடர வேண்டும் என்ன பிரச்சனை என்ன செய்ய வேண்டும் யார் அதை செய்வார்கள் நாம் எப்படி செய்வது முதலியன அவர்களின் பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட வேண்டும் இதனால் சமூகம் திட்டத்தின் உரிமையை உணர்கிறது மற்றும் அவர்களின் ஈடுபாட்டையும் புரிந்து கொள்ளும் இது திட்டத்தைப் பற்றி அவர்களுக்கு மிகவும் பொறுப்பான மற்றும் வெளிப்படையான படத்தை உருவாக்கும் நேர்மை நேர்மை என்பது நாம் விவாதித்த ஒரு வகையான கூறு சில நேரங்களில் மக்கள் பங்கேற்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் அது அவர்களுக்கு உடல்ரீதியான பங்கேற்பு மட்டுமே அவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லை தங்கள் சொந்த கருத்துக்களை வெளிப்படுத்தும் சுதந்திரமும் இல்லை ஒரு கிராமத்தைப் பொறுத்தவரையில் உயர் சாதியினரும் தாழ்த்தப்பட்ட மக்களும் இருக்கலாம் அவர்கள் இந்த விவாதப் பணியில் ஈடுபடும்போது ஆதிக்கம் செலுத்தும் சில சாதியினர் எந்தவொரு புதிய தலைப்பையும் புதிய உத்திகள் முன்மொழியவோ அல்லது எதையும் பரிந்துரைக்கவோ தாழ்த்தப்பட்ட மக்கள் சுதந்திரமாக பேச அனுமதிக்க மாட்டார்கள் எனவே அது நடக்கக்கூடாது பேரழிவு இடர் மேலாண்மை குறித்து விவாதிக்க மற்றும் பரிந்துரைக்க அனைவருக்கும் நியாயமான மற்றும் சம உரிமை இருக்க வேண்டும் முடிவுகளில் செல்வாக்கு செலுத்தும் சக்தி மற்றொரு பங்கேற்பு கூறு ஆகும் பல சந்தர்ப்பங்களில் மக்கள் அழைக்கப்படுகிறார்கள் மக்கள் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் முக்கிய நிதி ஆதாரங்கள் வெளி நிறுவனங்களிலிருந்து வருகின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சமூகத்திற்கு நிதி ரீதியாக குறைந்த பங்களிப்பு உள்ளது சமூகத்துடன் கலந்தாலோசிக்கும் வெளி நிறுவனம் அவற்றை செயல்முறை முழுவதும் உள்ளடக்கும் என்பதையும் அவர்கள் முடிவெடுக்கும் போது அவர்கள் திட்டத்தை உருவாக்கும் போது சமூகத்தின் கருத்துகள் அவதானிப்புகள் மற்றும் பரிந்துரைகள் அவர்கள் கருத்தில் கொள்ளாவிட்டால் என்ன செய்ய முடியும் எனவே சமூகத்திற்கு மிகக் குறைந்த சக்தி உள்ளது முடிவுகளை பாதிக்க மிகக் குறைவான பங்கு உள்ளது ஆனால் ஆளுகைக்கு அதிகாரம் மிகவும் முக்கியமானது முடிவெடுக்கும் செயல்பாட்டில் சமூகம் ஈடுபட வேண்டும் முடிவெடுக்கும் செயல்முறையை அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அவர்கள் குறிப்பிட்ட அளவு சுதந்திரத்தையும் சக்தியையும் அனுபவிக்க வேண்டும் திறனை வளர்ப்பது பிற பங்குதாரர்களுடன் மற்றவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் மற்றவர்களுடன் பேரம் பேசுவதற்கும் அல்லது விமர்சன விவாதங்களில் ஈடுபடுவதற்கும் அவர்களுக்கு சில அறிவு அல்லது திறன்கள் இருக்க வேண்டும் சில நேரங்களில் கல்வி இல்லாமை அல்லது இடத்தின் தொலைநிலை அல்லது வெளிப்புற முகவர் அல்லது ஊடகங்களுக்கு அவர்கள் வெளிப்பாடு இல்லாததால் அவர்கள் வாய்ப்பை இழக்கிறார்கள் சமூகத்தின் சில பிரிவுகளுக்கு தொழில்நுட்ப அறிவு அல்லது வெளிப்புற அறிவு அல்லது முறையான அறிவு குறைவாக உள்ளது எனவே அவர்கள் வெளி நிறுவனங்களுடன் திறம்பட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது எனவே மற்றவர்களுடன் பேரம் பேச இந்த அதிகாரம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் அவர்கள் சுயாதீனமாக இருக்கவும் தங்களை நம்பவும் முடியும் வகையில் அவர்களின் அறிவையும் திறனையும் நாம் மேம்படுத்த வேண்டும் இது முக்கியமானது நல்ல வசதி செயல்முறை நேருக்கு நேர் வெளிப்படுத்தவும் உள்ளூர் மொழியைப் பயன்படுத்தவும் போதுமான திறன் இருக்க வேண்டும் திட்டத்தின் நோக்கத்தை விரிவுபடுத்தக்கூடாது எளிதாக்குதல் செயல்பாட்டில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய சில கூறுகள் இவை எனவே பங்கேற்பு கருவிகளைப் பயன்படுத்தி திறம்பட நடத்துவதற்கான செயல்பாட்டை நடத்தும் நபரின் கலை மற்றும் திறமை இது சமூகம் நல்ல வசதிகளைக் கொண்டிருக்கும்போது இவற்றை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் பின்னர் நாம் உள்ளூர் அறிவை இணைக்க வேண்டும் பல சந்தர்ப்பங்களில் மறைந்திருக்கும் அறிவு மறைவான அறிவு முக்கியமானது மக்கள் அனுபவத்துடன் அந்த அறிவைப் பிடிக்க நாம் முயற்சிக்க வேண்டும் மக்கள் தங்கள் அனுபவத்தையும் பாரம்பரிய வாழ்க்கையையும் ஒரே இடத்தில் பயன்படுத்துகிறார்கள் அது அவர்களின் அறிவை வளர்க்கவும் முடியும் மேலும் தற்போதுள்ள மணல் மண் அல்லது மரங்கள் போன்ற வளங்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடியவை அல்லது அவர்களிடம் உள்ள பிற வளங்களை அவர்கள் வைத்திருக்கும் அறிவுடன் பயன்படுத்த வேண்டும் இது திட்டத்தை அதிக செலவு குறைந்ததாக மாற்றக்கூடும் மேலும் அவற்றின் உரிமையை அவர்கள் உணர முடியும் மேலும் சில ஆதாரங்களும் கிடைக்க வேண்டும் மற்றொன்று பொது பங்கேற்பின் விளைவாகும் பங்கேற்பு என்பது செயல்பாட்டின் அடிப்படையில் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் நாம் பேசும் ஒரு திட்டத்தை உருவாக்கிய பிறகு எல்லாவற்றையும் மறந்துவிட்டோம் என்று தோன்றக்கூடாது திட்டங்களின் விளைவுகள் என்ன என்பதை நாம் மிகத் தெளிவுபடுத்த வேண்டும் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் திட்டங்களின் விலை என்ன அதில் இருந்து பயனடைபவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் கணக்கியல் என்பது விநியோகம் மற்றும் மக்கள் ஈடுபடும் பாத்திரங்களை அறிந்து கொள்வது பரஸ்பர நம்பிக்கை அது பங்கேற்புகளின் மூலம் அடையப்பட வேண்டும் பங்குதாரர்கள் தங்களுக்குள் நம்ப வேண்டும் மேலும் அவர்கள் தங்களுக்குள் மோதல் அவநம்பிக்கை ஆகியவற்றைத் தீர்க்க முடியும் அப்போதுதான் அது ஒரு சிறந்த பங்கேற்பு என்று அழைக்கப்படும் ஒரு திட்டத்தை அடையும்போது அல்லது முடிக்கும்போது ஒருவருக்கு உரிமையாளர் உணர்வு கிடைக்கும் இந்த திட்டம் சமூகத்திற்காக அவர்களால் செய்யப்படுகிறது பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதிய வீடுகளை புனரமைக்கிறீர்கள் எனவே திட்டத்தின் முடிவில் மக்கள் அதை சொந்தமாக வைத்திருக்க வேண்டும் அவர்கள் அந்த வீடுகளை மறுக்கக்கூடாது அவர்கள் அந்த வீடுகளை மறுத்தால் அவர்களிடம் உரிமை உணர்வு இல்லை என்று நாங்கள் உணர்கிறோம் எனவே வெற்றிகரமான பங்கேற்பு என்பது திட்டத்திலிருந்து மக்கள் இந்த உரிமைகளைப் பெறுவதை உறுதிசெய்ய வேண்டும் மோதல் தீர்மானங்கள் ஒரு வகையான அவநம்பிக்கை இருந்தால் நாங்கள் ஒப்புக்கொண்ட முடிவுகளை எட்ட முடியாது ஆனால் குறைந்தபட்சம் ஒரு குழுவையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றொரு குழுவின் கண்ணோட்டத்தில் என்னென்ன கவலைகள் உள்ளன எனவே பகிரப்பட்ட அறிவு பகிரப்பட்ட புரிதல் மற்றும் பகிரப்பட்ட ஆர்வம் இருக்க வேண்டும் மற்றும் செலவு செயல்திறன் உள்ளூர் அறிவு மற்றும் பிற இயற்கை வளங்களைப் பயன்படுத்துதல் உள்நாட்டில் கிடைக்கக்கூடிய வளங்கள் மற்றும் மக்களை உள்ளடக்கியது அவர்களின் உழைப்பு மற்றும் அவர்களுக்கு பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகளை வழங்குவது ஆகியவை சுய நிலையானதாக இருக்கும் செலவைக் குறைக்கும் அவர்கள் இயற்கையை பெரிதும் சுரண்டத் தேவையில்லை அல்லது மற்றவர்களைச் சார்ந்து இருக்கத் தேவையில்லை இது எளிதில் சுய மேம்பாடு தன்னம்பிக்கைக்கு வழிவகுக்கும் அவர்களிடம் ஏதேனும் திட்டம் இருந்தால் அவர்கள் எந்த வெளி நிறுவனங்களையும் பொறுத்து அந்தத் திட்டத்தைத் தொடரலாம் மற்றொன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் திட்டத்தை முடிக்க வேண்டும் என்றால் அது மிக நீண்டதாக இருக்கக்கூடாது மிகக் குறுகியதாக இருக்கக்கூடாது எனவே இவை பொது பங்கேற்புகளின் அளவுகோல்கள் மும்பை கானா மற்றும் குஜராத்தில் பொது பங்கேற்பு போன்ற பல்வேறு வழக்கு ஆய்வுகளில் இருந்து எடுத்துக்காட்டுகளை வழங்க முயற்சிக்கிறேன் எனவே இந்த சொற்பொழிவைக் கேட்டமைக்கு மிக்க நன்றி வரவிருக்கும் விரிவுரைகளில் அவற்றை மேலும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இந்த யோசனைகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்க்க சில வழக்கு ஆய்வுகளைப் பயன்படுத்தி புரிந்துகொள்வோம் மிக்க நன்றி